முந்தைய வகுப்பில் இருந்த மாணவர்களை வரவேற்கிறோம் நீங்கள் நிறுவனங்களின் கடன் பகுப்பாய்வு பற்றி விவாதித்தார்கள் எந்தவொரு கடன் பெறுபவருக்கு அதற்கு உண்டான தகுதி உள்ளதா அல்லது இல்லையா என்பதை எப்படி மதிப்பிடுவது நாம் நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐ பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இவைகளைப் பற்றிய விரிவான கலந்துரையாடலை இங்கு வருவாய் அறிக்கை வர்த்தகம் மற்றும் இலாப நட்டம் கணக்குகள் வடிவம் தயாரிக்கும்போது மேற்கொண்டோம் நான் உங்கள் வர்த்தக பகுதி வர்த்தக கணக்கு பகுதியை முதலில் பார்க்க வேண்டும் என்பதையும் வர்த்தக கணக்கு என்பது நிறுவனத்தின் இயக்க செயல்திறனின் பிரதிபலிப்பாகும் என்பதையும் வலியுறுத்துகிறேன் உங்களிடம் 5 காரணிகள் உள்ளன அவை பெரும்பாலும் விற்பனை மற்றும் இறுதிக் கையிருப்பு பின்னர் இந்த பக்கத்தில் எங்களிடம் மூன்று உள்ளீடுகள் உள்ளன அவை நேரடி பொருள் நேரடி உழைப்பு மற்றும் நேரடி மேல்நிலைகள் எனவே நாம் இந்த 5 இன் ஒன்றுக்குஒன்று உள்ள தொடர்பை ஒப்பிட வேண்டும் அவை கடன் பக்கத்தில் இரு தரப்பு டெபிட் உடன் இருக்கலாம் எனவே உங்கள் நிகர முடிவுகள் அதாவது விற்பனை கழித்தல் மொத்த நேரடி செலவுகள் இதுதான் மொத்த இலாபம் மற்றும் அந்த நிகர இலாபம் அப்படியே இருக்கும் அந்த மொத்த இலாபம் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அது அப்படியே இருக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான காரணம் வர்த்தக கணக்கில் உள்ள 5 காரணிகள் இவை மாறிகள் சரியா எனவே உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்தால் விற்பனை விலையும் அதிகரிக்கு அது பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை விலையில் ஏற்றும் திறனை கொண்டிருக்கவேண்டும் இதன் மூலம் அதிக செலவை மீட்டெடுக்க முடியும் எனவே அதிகரித்த விற்பனை விலை அதிகரித்த உள்ளீட்டு செலவை பிரதிபலிக்க வேண்டும் எனவே இதன் பொருள் இரண்டு பக்கங்களிலும் மாறுபடும் என்றால் செலவு அதிகரித்து விற்பனையும் உயர்கிறது அல்லது விற்பனை விலையும் கூட உயர்கிறது எனவே உங்கள் G அளவு அதிகபட்சமாக இருக்கும் என்று நீங்கள் மீண்டும் கூறுவதை நாம் இங்கே பார்த்தோம் இது நிலையானதாக இருக்க வேண்டும் இது நிலையான காலமாக இருக்க வேண்டும் அதிகரித்து வரும் போக்கு இருக்க வேண்டும் அல்லது இல்லை என்றால் குறைந்த பட்சம் அது நிலையானதாக இருக்கக்கூடாது மற்றும் குறைந்து வரும் போக்கை சித்தரிக்கும் வழக்குகள் எதுவும் இல்லை நிறுவனத்தின் G P குறைந்து கொண்டே போகிறது என்றால் நிறுவனத்தின் செயல்பாட்டு செயல்திறன் கேள்விக்குறியாகிறது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது குறைந்து வருகிறது அது நிதி செயல்திறனிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பின்னர் நாம் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஐ பற்றி பேசினோம் இது வருமான அறிக்கையின் கீழ் பகுதியால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால்தான் இலாபம் மற்றும் இழப்பு கணக்கு வியாபாரத்தில் நிகர இலாபம் இருந்தால் நிகர இலாபம் வர்த்தகக் கணக்கிலிருந்து வர வேண்டும் என்பதை முதலில் பார்த்தோம் முதலில் GP பின்னர் மற்ற செலவுகள் மற்றும் மறைமுக செலவுகள் மற்றும் வருமானங்கள் மற்றும் நிகர முடிவு வரிக்கு முந்தைய NP ஆக இருக்கலாம் ஆனால் எதிர்மறை என்னவென்றால் வர்த்தக கணக்கில் மொத்த இழப்பு மற்றும் நிகர இலாபம் உள்ளது இந்த நிறுவனம் ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தபோதிலும் வருவாய் மற்றும் இலாபத்தின் முக்கிய ஆதாரமாக உற்பத்தி செயல்பாடுகள் இல்லை ஆனால் மறைமுக வருமானங்கள் எனவே இந்த வருமானம் உதாரணமாக நான் உங்களுக்கு வட்டி தருகிறேன் என்றால் அது வட்டி வருமானத்திலிருந்து வந்தால் இதன் பொருள் சர்பிளஸ் ஃபண்ட் இது நிறுவனம் சந்தையில் சம்பாதித்தது மற்றும் அந்த நிறுவனத்தின் வட்டி வருமானம் வட்டி வருமானம் அதிகரிப்பதன் காரணமாக மொத்த இழப்பு நிகர இலாபமாக மாற்றப்பட்டுள்ளது அல்லது கட்டிடத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ள சர்பிளஸ் ஃபண்ட் ஆக இருக்கலாம் மற்றும் கட்டிடங்கள் வாடகைக்கு விடப்படுகின்றன இப்போது வாடகை கட்டிடங்களிலிருந்து வருகிறது அல்லது பெரிய நிலையான சொத்துக்கள் உள்ளன ஆனால் நிறுவனத்தால் பயன்படுத்தப்படுவதில்லை மற்றும் வாடகைக்கு விடப்பட்டு அதிக வாடகையை நிறுவனம் சம்பாதிக்கிறது எனவே வாடகை வருமானம் இழப்பை இலாபமாக மாற்றுகிறது எனவே வட்டி வருமானம் இலாபத்தின் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம் அதாவது இந்த நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் அல்ல இந்த நிறுவனம் உற்பத்தி நிறுவனமாகும் எனவே இலாபத்தின் முக்கிய ஆதாரமாக இருப்பவைகள் உற்பத்தி செயல்பாடுகள் மற்றும் உங்கள் வாடகை வருமானங்கள் உங்கள் வட்டி வருமானங்கள் அவை இலாபத்திற்கு துணையாக இருக்கிறது ஆனால் நாம் வர்த்தக கணக்கிலிருந்தும் மொத்த இலாபத்தைப் பார்க்க சொல்ல வேண்டும் வர்த்தக கணக்கு நல்லது மற்றும் வலுவானது மற்றும் இது மொத்த இலாபம் பிறகு நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் மிகவும் கனமானது அவை விலை உயர்ந்த ஆதாரங்களிலிருந்து கடன் வாங்கப்படுகின்றன எனவே உங்களிடம் ஒரு நல்ல ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மற்றும் நீங்கள் ஒரு நல்ல மொத்த இலாபத்தை ஈட்டினால் மெதுவாகவும் சீராகவும் அந்த கனமான மற்றும் விலையுயர்ந்த நிதி ஆதாரங்களை மலிவான நிதி ஆதாரங்களின் உதவியால் மாற்றலாம் அப்படி இல்லாமல் எதிர்மறையாக அதாவது வர்த்தக கணக்கு ஒரு இழப்பைப் சந்திக்கிறது மற்றும் நிகர இலாபம் மற்றும் இழப்புக் கணக்கு ஒரு இலாபத்தைப் புகாரளிக்கிறது என்றால் நிறுவனத்தின் நாட்கள் எண்ணப்படுவதை நீங்கள் காணலாம் ஒரு வலுவான பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் குறித்து விரிவான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மற்றும் ஒரு உற்பத்தி துறை நிறுவனம் வர்த்தகக் கணக்கிலிருந்து தொடங்கி இலாப நட்டக் கணக்கு இலாபத்தின் ஆதாரம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதைப் பற்றி இப்போது விவாதித்தபடி பகுப்பாய்வு செய்யுங்கள் வருமான அறிக்கையின் இந்த அடிப்படை பகுப்பாய்வைத் தவிர சில விகிதங்களும் உள்ளன அவை நாம் பயன்படுத்தக்கூடியவை மேலும் நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் பற்றி விரைவாக எதையாவது கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் மூன்று விகிதங்கள் உள்ளன அதிக விகிதங்களை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் நாம் உங்களை சிக்கலில் சிக்க வைக்க மாட்டோம் 3 நிறுவனத்தின் விகிதங்கள் மட்டுமே நிறுவனத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பை மதிப்பிடுவதற்கு போதுமானது நீங்கள் அநேகமாக விகிதங்களை கணக்கிட்டால் நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் பற்றிய சமிக்ஞைகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் மேலும் இந்தவளங்களின் முதல் விகிதம் நிலையான சொத்து இரண்டாவது விகிதங்கள் ROI ஆகும் இது முதலீட்டில் வருமானம் மற்றும் மூன்றாவது மொத்த இலாப விகிதம் முதலாவது நிலையான சொத்து டர்நோவர என்பவை ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் போன்ற பயன்பயன்பாட்டில் இருப்பவை எனவே ஆப்பரேட்டிங் பிக்ஸட் அசட் அல்ல மொத்த சொத்துக்கள் கழித்தல் தேய்மானம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த விகிதத்தை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது விகிதம் அதிக அளவில் இருந்தால் நன்று இதன் பொருள் என்னவென்றால் இந்த விகிதங்கள் இரண்டு முறை ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த விகிதம் மற்றொரு நிறுவனத்தில் 3 மடங்கு ஆகும் இந்த விகிதம் மற்றொரு நிறுவனத்தில் 4 மடங்கு ஆகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நிறுவனம் இந்த விகிதத்தை 4 முறை மீண்டும் மீண்டும் கணக்கிடும் அந்த நிறுவனம் ஒரு சிறந்த நிறுவனமாக கருதப்படும் என்று நினைக்கிறேன் இந்த விகிதம் குறிப்பிடுவது என்னவென்றால் நிலையான சொத்துக்களின் பயன்பாடு மற்றும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய நிலையான சொத்துக்களை அதிகம் பயன்படுத்துவதால் நிறுவனம் அதனுடைய விற்பனையை அதிகரிக்க முடியும் அதாவது நீங்கள் உங்கள் நிலையான சொத்துக்களை மிகவும் திறம்பட உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தினால் உங்கள் சந்தையில் விற்பனை அதிகரிக்கும் நான் உறுதியாக கூறுகிறேன் உங்களுடைய வர்த்தக கணக்கு மிகவும் வலுவான படத்தை சித்தரிக்கும் எனவே இயக்க முறை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இதன் மூலம் ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகளை மதிப்பிட முடியும் அல்லது நிகர விற்பனை மற்றும் இயக்க நிலையான சொத்துக்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மதிப்பீடு செய்யலாம் விகிதம் முடிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டும் மொத்த இயக்க சொத்துக்களால் வகுக்கப்பட்டுள்ள முதலீட்டு ஆப்பரேட்டிங் புரோஃபிட் பற்றி முதலில் பேசுகிறோம் சரியா நீங்கள் இலாபத்தை செயல்பாடுகளிலிருந்து மட்டுமே எடுக்க வேண்டும் அதாவது வட்டி வருமானம் வாடகை வருமானம் ஆகியவற்றிலிருந்து அல்ல நேரடி மற்றும் மறைமுக செலவுகளை கருத்தில் கொண்டு செயல்பாடுகளின் இலாபத்தை மட்டுமே நீங்கள் எடுக்க வேண்டும் எனவே நீங்கள் நேரடி செலவுகளை மட்டும் எடுத்தால் அவற்றை வர்த்தக கணக்கில் மட்டுமே கருதப்படும் நாம் GP விகிதமான மூன்றாவது விகிதத்திற்கு வருவோம் ஆனால் செயல்பாடுகளின் ஆப்பரேட்டிங் புரோஃபிட் விகிதத்தை கணக்கிட வேண்டும் என்பது பற்றி நாம் பேசுகிறோம் செயல்பாடுகளின் இலாபம் என்பது நிறுவனம் பொதுவாக கையாளும் உற்பத்தி நடவடிக்கைகளிலிருந்தும் அந்த வருமானத்தில் அந்த வருவாயில் உள்ள இலாபத்திலிருந்தும் நாம் மறைமுக வருமானங்களை சேர்க்க வேண்டியதில்லை எனவே நேரடி செலவுகள் நேரடி வருமானம் மற்றும் மறைமுக செலவுகள் இரண்டையும் நாம் எடுக்க வேண்டியிருக்கும் இரண்டு செலவுகள் வர்த்தக கணக்கில் 3 செலவுகள் மற்றும் P மற்றும் L கணக்கு இலாபம் மற்றும் இழப்பு கணக்கில் உள்ள பிற மறைமுக செலவுகள் பின்னர் விற்பனை வருவாயிலிருந்து அதிக அளவில் மட்டுமே நாம் கழிக்க வேண்டும் மறைமுக வருமானம் முற்றிலும் விலக்கப்பட வேண்டியது வேறு எந்த வருவாயும் இல்லை எனவே ஆப்பரேட்டிங் புரோஃபிட் சில நேரங்களில் இருக்கக்கூடும் ஆனால் முதலீட்டின் மீதான இந்த வருவாய் சதவீதத்தில் கணக்கிடப்பட வேண்டும் எனவே மொத்த இயக்க சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது ஆப்பரேட்டிங் புரோஃபிட் என்பது எவ்வளவு மொத்த இயக்க சொத்துக்களுடன் என்பது நிலையான சொத்துகள் மற்றும் மொத்த இயக்க சொத்துக்கள நாம் எடுக்க வேண்டியமொத்த இயக்க சொத்துக்கள என்றால் நிலையான சொத்துக்கள் கழித்தல் தேய்மானம் கூட்டல் தற்போதைய சொத்துக்கள் பிறகு நம்மிடம் GP விகிதம் இருக்கும் GP விகிதம் என்பது மொத்த இலாபம் விகிதம் நாம் நீண்ட நேரம் விவாதித்தோம் விகிதம் என்ன விகிதத்தை வர்த்தக கணக்கிலிருந்து மட்டுமே கணக்கிட வேண்டும் ஏனென்றால் G P வர்த்தக கணக்கில் இருப்பதால் வர்த்தக கணக்கை ஆராய்ந்தால் வர்த்தக கணக்கில் மொத்த இலாப விகிதம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பீர்கள் மற்றும் வர்த்தக கணக்கிலிருந்து G மற்றும் வர்த்தக கணக்கிலிருந்து நிகர விற்பனையை நாம் கண்டுபிடிப்போம் விகிதத்தை கணக்கிட வேண்டும் எனவே இதன் பொருள் நாம் 3 ஆம் எண்ணில் விகிதத்தைக் கணக்கிடுகிறோம் ஆனால் மற்ற இரண்டு விகிதங்களும் பெரும்பாலும் மூன்றாவது விகிதத்தை சார்ந்து உள்ளது சரியா ஏனென்றால் ஆப்பரேட்டிங் புரோஃபிட் ம் வர்த்தகக் கணக்கிலிருந்து வர வேண்டும் மற்றும் நிகர விற்பனை அதிகபட்சமாக இருக்க வேண்டும் எனவே விற்பனை உயர்ந்து கொண்டே போகிறது பின்னர் செலவுகள் அதிகரிக்கும் சரியா வர்த்தகக் கணக்கில் இங்கு விற்பனை பற்றி பேசும்போது விற்பனை அதிகரித்தால் இந்த 3 செலவுகள் அதிகரிக்க வேண்டும் செலவு அதிகரித்தால் இது உயரும் போக்கு ஆனால் விற்பனை குறையும் போக்கை காண்பிக்கிறது எனவே அந்த நிறுவனம் பற்றி ஏதோ தவறு இருப்பதாக அர்த்தம் செலவு அதிகரித்துள்ளது மற்றும் நிறுவனம் வெறுமனே அதிகரித்த விலையை வாங்குபவருக்கு அனுப்புகிறது என்ற போதிலும் நிறுவனங்களின் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை அதிக விலையில் வாங்க மக்கள் தயாராக இல்லை நிறுவனத்திற்கு அதிக விலையை செலுத்த அவர்கள் தயாராக இல்லை எனவே இது ஒரு முக்கியமான கேள்வி சிக்கலாகும் எனவே நிலையான இயக்க சொத்துக்களின் பயன்பாட்டை அதிகப்படுத்தியதன் விளைவாக விற்பனையை அதிகரிக்க வேண்டும் விற்பனை அதிகபட்சமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் இயக்க இலாபமும் மிக உயர்ந்ததாக இருக்கும் மற்றும் ஆப்பரேட்டிங் புரோஃபிட் மிக அதிகமாக இருக்கும் ஏனெனில் விற்பனை அதிகபட்சம் மற்றும் இலாப செலவு கவனிக்கப்படுகிறது மற்றும் மொத்த இலாபம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த மூன்று விகிதங்கள் பொதுவாக வர்த்தக கணக்கு மற்றும் இருப்புநிலை மற்றும் இலாப நட்டக் கணக்கு மூலம் கணக்கிடப்படலாம் நாம் அவரிடமிருந்து செயல்படுவதை மீண்டும் கணக்கிட வேண்டியிருக்கும் ஏனெனில் இலாப நட்டக் கணக்கு வரிக்கு முந்தைய நிகர இலாபத்தை மட்டுமே சித்தரிக்கிறது மற்றும் நிகர இலாபம் மறைமுக வருமானம் அல்லது மறைமுக வருவாயை உள்ளடக்கியது சில வணிக பரிவர்த்தனைகளுக்கான கமிஷனாக வருவாயிலிருந்து மறைமுக வருவாய் ஆகிய வட்டி மற்றும் வாடகை வருமானத்தை கழிக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது வட்டி வருமானம் அல்லது வேறு ஏதேனும் ஆதாரங்கள் அல்லது மற்ற நிறுவனங்களின் ஈக்விட்டி கண்டுபிடிக்கப்படும் ஆகவே ஆபரேட்டிவ் மேனேஜ்மென்ட் விகிதமாகும் பார்க்கும்போது எவ்வளவு திறமையாக நிலையான சொத்துக்களைப் பயன்படுத்தப்படுகின்றன முதலீட்டின் மீதான வருமானம் அதாவது முதலீட்டிலிருந்து நாம் எவ்வளவு வருமானத்தை ஈட்டுகிறோம் மற்றும் G இது தான் விற்பனையின் மொத்த இலாபத்தின் விகிதமாகும் ஏனெனில் விற்பனையின் மூலம் மொத்த இலாபமும் உயர வேண்டும் அதாவது விற்பனை உயர்ந்தால் மொத்த இலாபமும் அதிகமாக இருக்க வேண்டும் அது நிலையானதாக இருக்க முடியும் ஏனெனில் நான் சொன்னது போல் விற்பனை அதிகரித்தாள் மற்றும் செலவுகள் கூட அதிகரிக்கும் எனவே G P நிலையானதாக இருந்தால் அல்லது சிறிது உயர்ந்தால் அதாவது ஒருவேளை GP குறைந்தால் ஏதேனும் தவறு இருப்பதாக அர்த்தம் அதைப் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே வர்த்தக கணக்கையும் பின்னர் மூன்று முக்கியமான விகிதங்களையும் பகுப்பாய்வு செய்யுங்கள் இப்போது நிறுவனத்தின் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ப் படிக்க பல விகிதங்கள் பயன்படுத்தப்படலாம் ஆனால் இங்கே நமது விவாதத்தின் நோக்கம் 3 4 விகிதங்களைப் பற்றி மட்டுமே பேசுவோம் அதை விட அதிகமாக இல்லை சரியா எனவே நிதி மேலாண்மை அல்லது நிறுவனத்தின் நிதி அமைப்பு மற்றும் இந்த 3 4 விகிதங்கள் இங்கே முக்கியமானவை நிகர இலாப நிலையில் இலாப நட்டக் கணக்கைப் படிப்பதைத் தவிர்த்து சில விகிதங்களைக் கணக்கிட்டு செயல்பட வேண்டும் இதனால் நிறுவனத்தின் பகுதியான நிதி மேலாண்மையை புரிந்துகொள்ள முடியும் யார் சிறந்த வாங்குபவர் அல்லது விற்பனையாளரிடம் இருந்து கடனுக்கு வாங்குபவர் எனவே முதல் விகிதம் DE விகிதம் ஆகும் இது பங்கு விகிதத்தின் மொத்த கடன் எனவே இந்த விகிதத்தை கணக்கிடுவதன் அர்த்தம் அந்த விகிதத்தை நிகர மதிப்புக்கு மொத்த வெளிப்புற கடன்களாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் இப்போது இங்கே இந்த விகிதத்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நம்மிடம் பேலன்ஸ் சீட் இன் மூலதன பக்கத்தில் நான் பொறுப்புகளின் விகிதம் பகுப்பாய்வு செய்கிறோம் மற்றும் இதுதான் பொறுப்புக்கள் மற்றும் மூலதனத்தின் அளவு அதாவது மொத்த கடன் ஈக்விட்டி விகிதம் என்பது பேலன்ஸ் சீட் இன் கடன்களின் பொறுப்புகள் மற்றும் மூலதனம் என்று அர்த்தம் நாம் விகிதம் என்ன என்பதைப் பற்றி பேசுகிறோம் மொத்த வெளி கடன்களின் நிகர மதிப்பு மொத்தம் நிகர மதிப்புக்கான விகிதம் ஆகும் முதலில் மொத்த வெளிப்புற கடன்களின் நிகர மதிப்பு என்ன என்பது பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நிகர மதிப்பு என்பது நிகர மதிப்பின் இரண்டு வரையறைகள் உள்ளன முதல் வரையறை மொத்த சொத்துக்கள் கழித்தல் மொத்த வெளிப்புற கடன்கள் என்றால் நிதியின் மொத்த சொத்துக்கள் இந்தப் பக்கம் மொத்த சொத்துக்கள் சரியா இந்த அளவிலான சொத்துக்களை உருவாக்க இங்குள்ள மொத்தத் தொகை நாம் வணிகத்தில் முதலீடு செய்துள்ளோம் மற்றும் வணிகத்தில் உள்ள நிதிகள் இரண்டு மூலங்களிலிருந்து அதாவது உள்ளே உள்ள மற்றும் வெளியே உள்ள ஆதாரங்கள் ஆகும் மற்றும் வணிகத்தில் முதலீடு செய்யப்பட்ட மொத்த விகிதங்கள் மொத்த சொத்துக்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் நிகர மதிப்பைக் கணக்கிடும்போது எளிய வழிகள் இருப்புநிலைகளின் சொத்துக்கள் பக்கம் உள்ள மொத்த சொத்துக்கள் கழித்தல் வெளியே மொத்த கடன்கள் வெளியிலுள்ள நிதி ஆதாரங்கள் எனவே உங்களிடம் நீண்ட கால கடன்கள் உள்ளன உங்களிடம் பத்திரங்கள் உள்ளன உங்களிடம் குறுகிய கால கடன்கள் உள்ளன உங்களிடம் வேறு எதுவும் இருக்கலாம் அல்லது கடனாளிகள் அல்லது எதையும் மொத்த சொத்துகளிலிருந்து கழிக்கலாம் உங்களிடம் எஞ்சி இருப்பது என்ன அதுதான் நிகர மதிப்பு அல்லது NW என அழைக்கப்படுகிறது இதை வரையறுக்கும் இரண்டாவது வழி நீங்கள் ஈக்விட்டி கேபிடல் இல்லை இது பங்கு மூலதனம் என்று சொல்லலாம் ஏனெனில் இதில் முன்னுரிமை மூலதனம் பங்கு மூலதனம் மன்னிக்கவும் பங்கு மூலதனம் கூட்டல் இலவச இருப்புக்கள் மற்றும் உபரி எனவே இது நிகர மதிப்பு இயற்கையாகவே இங்கு இருப்புநிலை பங்கு மூலதனத்தில் உங்கள் இருப்பு மற்றும் உபரி RS இருக்கும் அதாவது இது இலவச இருப்பு மற்றும் உபரி இது தொடர்ந்து உரிமை கோருதல் மேல் எந்த வேண்டுதலையும் கொண்டிருக்கவில்லை எனவே இது முதல் பகுதியாகும் பின்னர் நாம் வெளியே கடன்களைக் கொண்டிருக்கிறோம் அதாவது உங்கள் நீண்ட கால கடன்கள் உங்களின் நீண்ட கடன் பிறகு கடன் பத்திரங்கள் உங்களிடம் உள்ளன பின்னர் குறுகிய கால கடன்கள் பல உள்ளன மொத்த சொத்துக்களிலிருந்து மொத்த வெளி நிதியை நீங்கள் கழிக்கிறீர்கள் எஞ்சியிருப்பது என்ன எஞ்சியிருப்பது நிகர மதிப்பு என அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் மொத்த சொத்துகளின் கழித்தல் மொத்த வெளி நிதிகள் நிகர மதிப்பைக் கண்டுபிடிக்கவும் அல்லது இருப்புநிலைக் கடன்களின் பொறுப்புகள் மற்றும் மூலதனப் பக்கத்தைப் பார்த்தால் பங்கு மூலதனம் கூட்டல் இலவச இருப்புக்களின் நிகர மதிப்பு என்பதைக் காணலாம் எனவே முதலில் நீங்கள் நிகர மதிப்பைக் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் விகிதத்தை பார்க்கலாம் இங்கு விகிதம் மொத்த வெளிப்புற கடன்கள் வகுத்தல் நிகர மதிப்பு அதாவது இதன் பொருள் மறைமுகமாக உள் நிதிகளுக்கும் மற்றும் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட வெளி ஆதாரங்களின் விகிதம் ஆகும் உள்ளே இருப்பவர்கள் உரிமையாளர்கள் ப்ரமோடர் மற்றும் அனைத்து பங்குதாரர்களும் நிறுவனத்தின் உரிமையாளர்களாக மாறுவார்கள் இவர்கள் உள் உறுப்பினர் என்று அழைக்கப்படும் எனவே உள் உறுப்பினரால் வழங்கப்பட்ட மொத்த நிதிகள் பரிசீலிக்கப்படும் மற்றும் மேலும் உள் உறுப்பினரால் எவ்வளவு நிதி முதலீடு செய்யப்படுகிறது அதற்கு எதிராக வெளியிலிருந்து எவ்வளவு நிதிகள் கடன்களாகவோ அல்லது பத்திரங்களை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது சப்ளையர் கடன் அல்லது மற்ற எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இது வணிக உரிமையாளர்களின் நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு வழங்கும் நிலையான விகிதம் இது மொத்த கடன் ஈக்விட்டி விகிதம் என்று நாம் அனைவரும் அறிந்திருந்தால் நிலையான விகிதம் 2 1 ஆகும் நீங்கள் வணிகத்தில் 1 ரூபாய் பணத்தை முதலீடு செய்தால் சந்தையில் இருந்து 2 ரூபாய் கடன் வாங்கலாம் இது நிலையான விகிதமாகும் இது நிலையான கட்டைவிரல் விதி நடைமுறையில் வேறுபட்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த விகிதம் 5 1 அல்லது 6 1 ஆக இருக்கக்கூடும் நிறுவனம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்றால் நிதி நிறுவனங்கள் நிறுவனத்தின் செயல்திறனில் திருப்தி அடைகின்றன அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நிறுவனத்திற்கு கடன் கொடுக்க தயாராக உள்ளனர் எந்தவொரு பிரச்சினையும் இல்லை எந்தவொரு பிரச்சினையும் 5 மடங்கு 6 மடங்கு அல்லது எந்த மடங்கும் தரநிலைக்கு எந்த அளவும் இல்லை நீங்கள் உங்கள் சொந்த பாக்கெட்டிலிருந்து 1 ரூபாயை நிறுவனத்தின் உரிமையாளராக முதலீடு செய்தால் நீங்கள் நிறுவனத்தின் ப்ரமோடர் மற்றும் பங்குதாரர்கள் ஆவர் சந்தையில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதாவது சந்தையில் இருந்து 2 ரூபாய் கடன் வாங்க எதிர்பார்க்கலாம் நிலையான விகிதம் 2 1 ஆக இருப்பதால் நிறுவனத்தின் உரிமையாளர்களால் நிறுவனத்தில் எவ்வளவு நிதி முதலீடு செய்யப்படுகிறது என்பதையும் வெளியில் இருந்து எவ்வளவு கடன் வாங்கப்படுகிறது என்பதையும் நாம் காண வேண்டும் என்பதாகும் அதன்பிறகு உள் முதலீட்டாளர்கள் விகிதம் என்ன மற்றும் வெளி முதலீட்டாளர்கள் விகிதம் என்ன என்பதை நீங்கள் காண வேண்டும் ஏனென்றால் அது உரிமையாளர்களின் நோக்கங்களை மட்டுமே சொல்ல வேண்டும் உரிமையாளர்கள் வியாபாரத்தைத் தொடர விரும்புகிறார்களா அல்லது வெளி நபர்களின் ஆர்வத்துடன் விளையாட விரும்பினாரா என்பது அதாவது வணிகம் திவாலாகி விட்டது என்று அறிவித்து பணத்தை எடுத்துவிட்டு ஓடுவது எனவே நிதி மேலாண்மை அல்லது பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொருவரும் அந்த நிறுவனத்தின் மீதான வெளிப்புற உரிமையாளர்களின் பாத்தியம் குறைந்தபட்சமாக இருக்க விரும்புகிறார்கள் மேலும் நிதி தேவைகளில் பெரும்பாலானவை உள் நிதிகளிலிருந்து செய்யப்பட வேண்டும் ஆனால் அந்த விஷயத்தில் அது நடக்கவில்லை என்றால் அதைப் பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது உறுதியற்றது அதாவது நிறுவனங்கள் கடன் வாங்கிய நிதியின் அளவு அதிகமாய் இருந்து தங்கள் சொந்த முதலீடு மிகவும் குறைவாகவே இருக்கும் எனவே அவர்கள் நீண்ட காலத்திற்கு வணிகத்தைத் தொடர விரும்பவில்லை என்பதாகும் எனவே அதைப் பற்றி நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும் சரியா இதேபோல் நீங்கள் மேல் விகிதத்தில் குறுகிய கால கடன் ஈக்விட்டி விகிதத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் நாம் குறுகிய காலம்உட்பட மொத்த வெளிப்புற கடன்களை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது விகிதத்தில் நான் எடுத்துக் கொண்டது நிகர மதிப்புக்கு தற்போதைய கடன்கள் நிறுவனத்திற்கு அதன் ஆதாரங்களான தற்போதைய கடன்களில் இருந்து எவ்வளவு தன்னிச்சையான நிதி இருக்கிறது அதாவது அதன் ஆதாரங்களிலிருந்து தற்போதைய கடன்களிலிருந்து செலவுக் கடன் மற்றும் பின்னர் வங்கி நிதி என்று கூறுகிறது பின்னர் அது சப்ளையர்கள் தற்போதைய அனைத்து கடன்களையும் நிகர மதிப்புக்கு வரவு வைக்க முடியும் தற்போதைய கடன்களின் அளவு அதிகமாக இருப்பது சிறந்த அறிகுறியாகும் ஏனெனில் தற்போதைய கடன்கள் தன்னிச்சையான நிதி மற்றும் சந்தையில் தன்னிச்சையான நிதி யார் பெறுகிறார்களோ அவர்கள் சந்தையில் மிகச் சிறந்த நிதி நற்பெயரைப் பெறுகிறார்கள் நிறுவனத்தின் நிதி நற்பெயர் நன்றாக இல்லாவிட்டால் எந்தவொரு சப்ளையரும் நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதில்லை எந்த வங்கியும் நிறுவனங்களுக்கு நிதியை வழங்குவதில்லை மேலும் நிறுவனத்தின் தொழிலாளி 30 நாட்களுக்குப் பிறகும் அவர்களின் ஊதியம் வழங்கப்படும் வரை காத்திருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே இந்த விகிதம் அதிகமாக இருந்தால் நாம் அதை நல்லதாகக் கருத வேண்டும் ஆனால் நாம் கவனமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எத்தனை முறை நிறுவனங்கள் கடன் வாங்கியதை செலுத்தினாலும் இந்த வாங்குபவர் சப்ளையர் கேட்பதை செலுத்துகிறார் வங்கி கடன்கள் அல்லது வங்கி நிதிகளை செலுத்துவதில் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் எவ்வளவு திறமையாக என்பதன் அர்த்தம் தன்னிச்சையான நிதி ஆதாரங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் ஊழியர்களின் மகிழ்ச்சியின் நிலை என்ன என்பதாகும் நாம் சப்ளையர்களிடமிருந்து கடன் வாங்குபவர் பற்றிய தகவல்களை சேகரிக்க முடியும் நாம் வங்கியிலிருந்தும் தகவல்களை சேகரிக்க முடியும் ஊழியர்களிடமிருந்தும் நாம் தகவல்களைச் சேகரிக்க முடியும் தற்போதைய பொறுப்புகள் அதிகம் என்றால் நல்ல நேர்மறையான அறிகுறியாகும் ஏனென்றால் தன்னிச்சையான நிதி அளவு அதிகம் எனவே இந்த விகிதத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள் இது நிறுவனத்தின் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் படிப்பதற்கான இரண்டாவது விகிதமாகும் எனவே முதல் வழக்கு உள் மூலங்களிலிருந்து அதிக முதலீடு செய்யுங்கள் அல்லது உள் மற்றும் வெளி மூலங்களிலிருந்து ஒப்பிடக்கூடிய முதலீடாக இருக்கலாம் அதன் நிலையான விகிதம் 2 1 ஆனால் விகிதம் அதிகமாக இருப்பதால் அதை நாம் கவனமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இரண்டாவது பிரச்சினை குறுகிய கால கடனுக்கான ஈக்விட்டி விகிதம் முடிக்கப்பட்ட பொருட்களின் செலவு விகிதம் வகுத்தல் முடிக்கப்பட்ட சரக்குகள் ஆகவே முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகளுடன் ஒப்பிடும்போது விற்கப்பட்ட பொருட்களின் விலை எத்தனை மடங்கு ஆனால் பிரச்சினை சிறந்தது ஏனென்றால் வகுத்தல் சிறிய எண்ணிக்கையாக இருந்தால் பின்னத்தில் தொகுதி பெரியது ஆனால் அறிகுறி நாள் என்பது நிறுவனத்துடன் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்கு என்பதைக் குறிக்கிறது இது மிகவும் சிறியது அதாவது இந்த கடன் வாங்குபவரின் உற்பத்தியில் பெரும்பாலானவை விரைவாக சந்தைக்குச் செல்கின்றன மற்றும் அவற்றில் பெரும்பகுதியை வைத்திருக்கவில்லை எனவே இது முடிந்தவரை அதிக விகிதமாக இருக்க வேண்டும் பின்னர் இருப்பு வைத்திருக்கும் மற்ற பிரச்சினைகள் எங்களிடம் உள்ளன எத்தனை நாட்களுக்கு முடிக்கப்பட்ட பொருட்கள் இருப்பு ஆக வைக்கப்படுகின்றன முடிக்கப்பட்ட பொருட்கள் ஆலையிலிருந்து சந்தைக்குச் செல்கின்றன அல்லது ஆலையில் இருந்து கிடங்கிற்கு செல்லும் விகிதம் COGS ஆல் வகுக்கப்படும் முடிக்கப்பட்ட பொருட்கள் சரக்கு என்பது ஒரு கருத்தை அளிக்கிறது எனவே இப்போது நாம் இங்கே என்ன செய்கிறோம் அந்த விகிதத்தை முந்தைய விகிதத்திற்கு மாற்றுகிறோம் அதாவது நாம் மாற்றி அமைத்த விகிதம் எனவே எடுத்துக்காட்டாக விற்கப்பட்ட பொருட்களின் விலையை நீங்கள் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகளால் வகுக்க வேண்டும் எனவே விற்கப்பட்ட பொருட்களின் விலையை விகிதத்தை நாம் பெறுகிறோம் விற்கப்பட்ட பொருட்களின் விலை 300 போன்றது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் மற்றும் சரக்கு எடுத்துக்காட்டாக இங்கே 30 ரூபாய்க்கு 300 ரூபாய் சரக்குகளைப் பெற்றது எனவே இந்த விகிதம் என்னவென்றால் இது 10 மடங்கு சரியா இந்த விகிதத்தை கணக்கிட்ட பிறகு அதாவது சரக்கு டர்நோவர விகிதம் இப்போது நாம் அடுத்த விகிதத்தைக் கணக்கிட வேண்டும் பின்னர் அந்த விகிதம் தலைகீழாக இருக்கிறது இப்போது மீண்டும் நாம் COGS வகுத்தல் இறுதிச் சரக்குகள் ஏற்கனவே நாம் இந்த விகிதத்தை கணக்கிட்டு உள்ளோம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த 365 ஐ 10 மற்றும் 6 நாட்களில் பங்குகளை சராசரியாக 36 5 நாட்களுக்கு வகுக்க வேண்டும் முடிக்கப்பட்ட சரக்கு கிடங்கில் தங்கியிருக்கும் மற்றும் கிடங்கில் வைத்திருக்கும் எல்லாசரக்குகளும் சந்தைக்கு செல்லாது சரக்குகளின் ஒருபகுதி ஆலையிலிருந்து கிடங்கிற்கு செல்லும் மற்றும் உற்பத்திக்கு பிறகு இறுதிச்சரக்குகள் கிடங்கில் 36 5 நாட்கள் அல்லது 37 நாட்கள் மட்டுமே இருக்கும் எனவே தொழில் சராசரியைப் பொறுத்து இது நல்லது அல்லது கெட்டது என்பதை நீங்கள் எப்படிக் கூற முடியும் என்பதை இப்போது நாம் காண வேண்டும் நீங்கள் தொழில்துறை சராசரியை எளிதில் எடுத்துக் கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட தொழில்துறையில் எத்தனை நாட்கள் இருப்புக்கள் சராசரியாக வைத்திருக்கபடுகின்றன எத்தனை நாட்கள் இருப்புக்காக தடுக்கப்பட்டுள்ளன என்பது எனவே நாம் தொழில்துறை சராசரியை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது சந்தையில் உள்ள மற்ற ஒத்த நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் 2 3 4 க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை விட நீங்கள் சந்தையில் அந்த நிறுவனங்களின் சராசரியை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக இந்த நிறுவனங்கள் சராசரி அடிப்படையில் செயல்படுகின்றன என்றால் அது ஒரு நல்ல நிறுவனம் என்று நாம் கருத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எடுத்துக்காட்டாக இருப்புக்களை வைத்திருக்கும் நாட்களை மதிப்பீடு செய்யும் நிறுவனம் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் சந்தையில் இந்த நிறுவனம் ஒரு நல்ல உற்பத்தியாளர்கள் அல்ல அவற்றின் உற்பத்தி சந்தையில் இல்லை என்ற உணர்வைத் தருகிறது எனவே அவற்றின் இருப்புகள் விரைவாக விற்பனையாக மாற்றப்படாவிட்டால் அவர்களுக்கு பணப்புழக்க சிக்கல் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் சப்ளையர்கள் நிதிகளும் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தொழில்துறை சராசரியுடன் ஒப்பிடும்போது மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு பின்னர் அவர்களின் பங்கு வைத்திருக்கும் நிலையை 30 நாட்கள் 35 36 25 10 நாட்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்ற முடிவுக்கு வரவும் இந்த விகிதத்தின் உதவியுடன் ரிஸீவபல்ஸ் போன்றது ஆனால் குறுகிய கால கடன் மற்றும் ஈக்விட்டி விதமாக இருந்தாலும் இவை அனைத்தும் செயல்பாட்டு மூலதன விகிதங்கள் பின்னர் கடனாளியின் வருவாய் விகிதம் கடனாளியின் கட்டண காலம் மற்றும் தற்போதைய விகிதம் இவை அனைத்தும் செயல்பாட்டு மூலதன விகிதங்கள் எனவே நிதி மேலாண்மை அதாவது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி செயல்திறன் குறித்து நிறுவனத்தின் பணப்புழக்க நிலைகள் மற்றும் இந்த நிறுவனங்களில் முதலீடு பாதுகாப்பானதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது குறித்து நம்மிடம் முழு யோசனை உள்ளது இங்கே அடுத்த விகிதம் ரிஸீவபல்ஸ் வருவாய் விகிதம் என்பது மொத்த விற்பனை வகுத்தல் வர்த்தக பெறுதல்களால் அவர்களின் மொத்த விற்பனையில் எவ்வளவு கடனில் உள்ளது என்பதையும் நிறுவனம் கடன் வாங்குபவராக இருக்கப் போகிறது என்பதை பகுப்பாய்வு செய்கிறது இந்த விகிதம் முக்கியமானது இது மொத்தம் வர்த்தக ரிஸீவபல்ஸ் கணக்குகள் ஆகையால் மீண்டும் அதிக விகிதம் சிறந்தது ஏனென்றால் மொத்த விற்பனையின் விகிதம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் மொத்த விற்பனையிலிருந்து கடன் விற்பனையின் விகிதம் மிக மிகக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே மொத்த விற்பனை அல்லது நிகர விற்பனை மிக அதிகமாக உள்ளது மற்றும் கடன் விற்பனை மிகக் குறைவு அவை நிச்சயமாக இந்த விகிதத்தில் மிக அதிகமாக இருக்கும் சரியா மற்றும் அடுத்த விகிதம் என்பது ரிஸீவபல்ஸ் விகிதத்தைக் கணக்கிட்டு பின்னர் இருப்பு வைத்திருக்கும் நாட்களைக் கணக்கிடுங்கள் இதுவும் அதே போல் இப்போது நாம் ரிஸீவபல்ஸ் வை 30 ஆகும் இந்த விகிதம் மீண்டும் 10 மடங்கு ஆகும் பின்னர் நீங்கள் விகிதத்தை மாற்றியமைக்க வேண்டும் பின்னர் 365 ஐ வகுக்க வேண்டும் அதாவது வருடத்தின் மொத்த நாட்கள் வகுத்தல் 10 அது மீண்டும் 36 5 நாட்கள் ஆகும் எனவே இதன் பொருள் கடனாளர்களின் வசூல் காலம் என்பது வர்த்தக வரவுகள் வகுத்தல் மொத்த விகிதம் என்பது அந்த உயர் விகிதத்தின் தலைகீழ் மற்றும் இந்த காலம் மீண்டும் 36 5 நாட்களாக வெளிவருகிறது அல்லது வருடத்திற்கு 36 நாட்களை விட 360 நாட்கள் இதன் பொருள் அந்த நிறுவனத்திடம் யார் வருங்கால வாங்குபவர் என்று அந்த நிறுவனம் பகுப்பாய்வு செய்கிறது அங்கு கடன் விற்பனை 35 நாட்களில் சேகரிக்கப்படுகிறது எனவே சந்தையில் 35 நாட்கள் பொருத்தமான கடன் காலம் என்று பொருள் எனவே மொத்த விற்பனையும் மொத்த பங்குகளின் விகிதமும் கடன் விற்பனையாக ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவைக் கொண்டிருப்பதாகக் கூறுகின்றன எனவே இந்த விகிதம் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவைக் குறிக்கிறது மேலும் இது ஒரு நல்ல குறிகாட்டியாகக் கருதப்படுவதற்கு நான் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த விகிதங்களைத் தவிர இவை நிதி பகுப்பாய்வைப் பற்றிய சில விகிதங்கள் நமக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது அவை 34 கூடுதல் விகிதங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் 34 விகிதங்கள் அதிகம் இல்லை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கும் நீண்ட கால மற்றும் குறுகிய கால விகிதங்களுடன் மொத்த நிதி செயல்திறன் தொடர்பான விகிதங்களைப் பார்த்து நாம் முடிவுக்கு வர வேண்டும் பெரும்பாலும் இவை குறுகிய கால விகிதங்கள் அவை மூலதன விகிதம் என நீங்கள் அழைக்கிறீர்கள் இப்போது வரை 4 5 விகிதங்கள் விவாதித்துள்ளோம மற்றும் தொடரில் மீதமுள்ள விகிதங்கள் அல்லது நிறுவனத்தின் நிதி செயல்திறன் பற்றி அறிய அடுத்த வகுப்பில் விவாதித்தோம்